அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தொடரலாம் கடந்த சில காணொளிக்களில் நாம் சில எடுத்துக்காட்டுகளையும் பயிற்சிகளையும் செய்துள்ளோம் இது வளையங்களுடன் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த சில யோசனைகளை உங்களுக்கு வழங்கியது இந்த காணொளியில் நான் ஈவு கோட்பாடு என்ற மிக முக்கியமான வளையத்தின் கோட்பாட்டின் செயல்பாட்டைத் தொடங்கப் போகிறேன் ஈவு வளையங்கள் என்ன என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது குல கோட்பாடு பாடத்திட்டத்தில் நீங்கள் படித்த ஈவு குலங்களின் கருத்துக்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஈவு வளையங்கள் என்றால் என்ன இங்கே நான் ஒரு வளையம் R ஐ எடுத்துக்கொள்கிறேன் இதைத் தொடங்குவதற்கு முன் ஈவு குலங்களை எவ்வாறு வரையறுப்பது என்பதற்கான விரைவான மறுபரிசீலனை உங்களுக்குத் தருகிறேன் இங்கே நமக்கு ஒரு குலம் G உள்ளது ஒரு இயல் நிலை உட்குலம் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே நாம் R என்ற கூட்டல் குலத்தை முதலில் கருத்தில் கொள்வோம் R ஒரு வளையம் கூட்டலை பொறுத்து அது ஒரு பரிமாற்று குலம் ஏனெனில் அது பரிமாற்று என்பதால் நாம் இப்போது இயல் நிலை உட்குலங்கள் இருக்குமா இல்லையா என்பதைப் பற்றி கேட்க தேவையில்லை ஏனெனில் ஒவ்வொரு துணைக்குலமும் இயல் நிலைஉட்குலங்கள் ஆகும் இப்போது R இன் கூட்டல் குலத்தின் துணைக் குலங்களைக் கருத்தில் கொண்டு ஈவு குலத்தை எடுக்க விரும்புகிறோம் ஆனால் ஒரு வளைய கட்டமைப்பை வழங்குவதற்காக நாம் தொடங்கிய அந்த துணைக்குலம் இன்னும் சில கூடுதல் பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் அது அப்படி இருந்தால் சீர்மங்களாக இருக்கும் நமக்குத் தேவையானது ஒரு சீர்மங்கள் ஆகும் சீர்மமானது நம்முடைய வேலையை செய்யும் I ஒரு சீர்மம் R மட்டு I குலங்களின் விஷயத்தில் நாம் பயன்படுத்தியது போலவே இருக்கும் ஒரு கணம் ஆகவே R மட்டு I ஐ கருதுங்கள் R கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் நான் முதலில் எழுதுகிறேன் மற்றும் I ஒரு துணைக்குலத்தை விட அதிகம் ஆனால் அது நிச்சயமாக கூட்டலை பொறுத்து ஒரு துணைக்குலம் ஆகும் R இன் பெருக்கலையும் ஒரு சீர்மத்தின் கூடுதல் பண்பையும் இப்போதைக்கு நாம் மறந்துவிடுகிறோம் மற்றும் அது இந்த நேரத்தில் நமக்கு அது தேவையில்லை நாம் இணைகணகளின் நமது இலக்கு இந்த வகையான விஷயங்கள்தான் aI வடிவத்தை உருவாக்குவது அல்லது எழுதுவது a என்பது R ல் உள்ளது நமது குறிக்கோள் இதை வளையமாக மாற்றுவதாகும் வளைய அமைப்பைக் கொடுக்க அல்லது R மட்டு I ல் வளையத்தை உருவாக்குவதே நமது குறிக்கோள் நம் குறிக்கோள் ஒரு வளைய அமைப்பைக் கொடுக்க அனுமதி அளிக்கிறது இதில் ஏற்கனவே என்ன இருக்கிறது இது ஏற்கனவே வைத்திருப்பது என்னவென்றால் அது ஒரு கூட்டலை கொண்டுள்ளது அது அதன் கீழ் ஒரு குலம் இந்த இடம் வரை இது ஒன்றும் புதிதல்ல இது ஒரு குல கோட்பாடு R என்பது கூட்டலை பொறுத்து ஒரு குலம் கூட்டலை பொறுத்து பரிமாற்று குலம் I ஒரு துணைக்குலம் R mod I இடது இணைகணம்களின் தொகுப்பு மற்றும் ஒரு குலம் இங்கே செயல்பாடு என்ன என்பதை நினைவுபடுத்துகிறேன் கூட்டல் செயல்பாடு a I என இருக்கும் R மட்டு I ஐ வரையறுக்கும்போது நான் சொன்னது போல் நான் பெருக்கலை பார்க்கவில்லை எனக்கு அது தேவையில்லை இரண்டு இணைகணகளை எவ்வாறு கூட்டுவது இது வெறுமனே a I b I என்பது a b I இதன் கீழ் Iஎன்பது R மட்டு I இல் ஒரு குலம் இப்போது நான் செய்ய விரும்புவது பெருக்கலை வரையறுக்க வேண்டும் இது பெருக்கலை பொறுத்து ஒரு குலம் பின்வருமாறு பெருக்கலை வரையறுக்கவும் நான் a I எடுத்துக்கொள்கிறேன் நான் b I எடுத்துக்கொள்கிறேன் இப்போது a I மற்றும் b I ஆகியவற்றின் பெருக்கலை ab I என்று வரையறுக்கிறேன் ஆகவே இது இயற்கையானது நாம் இன்னும் பல்வேறு விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் முதலில் நாம் நன்கு வரையறுக்கப் பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஆகவே இது எனது வரையறை இது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது அதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஏன் இது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளதா என்பதை நான் சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் a I ஒரு இணை கணம் என நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பிரதிநிதியை எடுத்து மற்றொரு பிரதிநிதி உடன் பெருக்கலாம்

நான் a ஐ பிரதிநிதியாக எடுத்துக் கொண்டால் நீங்கள் ஒரு a' ஐ ஒரு பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ளலாம் நான் a மற்றும் b பெருக்குகிறேன் நீங்கள் a'மற்றும் b பெருக்குகிறீர்கள் ஆனால் ab மற்றும் a' b ஆகியவை உங்களுக்கு ஒரே மாதிரியான இணை கணத்தை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் இது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்பது அர்த்தமாகும் நான் என்ன செய்ய வேண்டும் நன்கு வரையறுக்கப்பட்டதை சரிபார்க்க வேண்டும் அதற்க்கு பின்வருவனவற்றை செய்ய வேண்டும் a I என்பது a I மற்றும் b I என்பதை b I போன்றது என்று வைத்துக் கொள்வோம் நான் என்ன காட்ட வேண்டும்

நாம் இணைக்கணங்களை படிக்கும்போது போது வழக்கமான செய்ய வேண்டிய விஷயம் என்பதை நாம் காட்ட வேண்டும் ஏனெனில் ஒரு இணைகணம் பல பிரதிநிதிகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் தனித்துவமான தேர்வு எதுவும் இல்லை நாங்கள் வரையறுக்கும் செயல்பாட்டில் நாம் வரையறுப்பது எதுவாக இருந்தாலும் பிரதிநிதியின் தேர்வு எந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அல்ல என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் வேறுவிதமாகக் கூறினால் ab I என்பது a b I க்கு சமம் என்பதைக் காட்ட வேண்டும் இதை நான் காண்பித்தால் I நன்கு வரையறுக்கபட்டிருக்கும் ஏனென்றால் நான் எதை தேர்வு செய்தாலும் a I அல்லது a I அல்லது b I அல்லது b I நான் அதே முடிவுகளை பெறுவேன் இதை எவ்வாறு சரிபார்க்கலாம் இதை நாம் சரிபார்க்க விரும்புகிறோம் இது சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது aI மற்றும் a' I என்பது I ல் உள்ளது என்ற உண்மையைப் பயன்படுத்துவோம் இதன் பொருள் a a என்பது I இல் உள்ளது இது இடது கோசட்டுகளின் பண்பு இல்லையா இடது இணை கணம்களுக்கு இந்த பண்பு உள்ளது குலத்தின் இரண்டு உறுப்புகள் இருந்தால் இது ஒரே இணை கணங்களில் இருக்கும் அதாவது அவற்றின் வேறுபாடு அந்த துணைகுலத்தில் உள்ளது இதேபோல் b I என்பது b'I க்கு சமம் மற்றும் b b' என்பது I ல் இருக்கும் என்று குறிக்கிறது இப்போது நான் என்ன செய்வேன் பார்ப்போம் இதை b உடன் பெருக்குவேன் ab a'b என்பது I இல் இருப்பதாக நான் கூறுகிறேன் இந்த விளைவு ஏன் உண்மை இந்த விளைவு உண்மைதான் ஏனென்றால் இங்கே நாம் அறிமுகப்படுத்துவோம் ஒரு சீர்மத்தின் கூடுதல் பண்பு நமக்கு தேவைப்படும் இது வெறுமனே ஒரு துணைக்குலம் அல்ல அதற்கு ஒரு உறுப்பை I ல் எடுத்துக்கொள்கிறேன் ஏதேனும் ஒரு வளைய உறுப்புடனும் பெருக்க வேண்டும் அது மீண்டும் I இல் இருக்கும் அந்த பண்பு இங்கே பயன்படுத்தப்படுகிறது a I இல் உள்ளது a a' என்பது I ல் உள்ளது b என்பது ஒரு தன்னிச்சையான வளைய உறுப்பு இதன் மூலம் நான் பெருக்கிக் கொள்கிறேன் ab a'b என்பதும் I இல் உள்ளது இரண்டு உறுப்புகள் சீர்மத்தில் இருந்தால்அவற்றின் வேறுபாடுகள் சீர்மத்தில் இருக்கும் b b என்பது I இல் உள்ளதுநான் இதை ஒரு a' முறை பெருக்குவேன் a' என்பது ஒரு வளைய உறுப்பு நான் a' ஆல் பெருக்கினாலும் அது வளையத்திலும் உள்ளது அது சீர்மத்திலும் உள்ளது a b a b என்பது I இல் உள்ளது இப்போது நான் கூட்டுத்தொகையை எடுத்துக்கொள்கிறேன் ஆகையால்எனக்கு ab a'ba'b a'b' என்பது I இல் உள்ளது ஏனெனில் அவை தனித்தனியாக I ல் இருப்பதால் அவற்றின் வேறுபாடுகள் I ல் உள்ளன ஆனால் இதன் பொருள் ab a b a' b a' b' இது I இல் உள்ளது நிச்சயமாக இதை இப்போது ரத்து செய்கிறேன் ஆமாம் உண்மையில் நான் கூட்டுதொகையை எடுத்துக்கொள்கிறேன் மீண்டும் இரண்டு விஷயங்கள் என்னிடம் உள்ளன அவற்றின் கூட்டுதொகை I இல் இருக்கும் நான் இதை ab a b a ' b a' b' என எடுத்துக்கொள்ள முடியும் இப்போது நான் a b ஐ ரத்து செய்கிறேன் அதாவது ab a b' இது I இல் உள்ளது இங்கு ab I என்பது a' b'I க்கு சமம் என சொல்கிறது இதை நான் நிரூபிக்கத் தேவை ab I என்பது a' b'I க்கு சமம் இரண்டு இணைக்கணங்கள் சமம் a I என்பது bI க்கு சமம் a b என்பது I ல் இருந்தால் மட்டுமே என்பதை நான் நினைவில் கொள்கிறேன் இதைதான் நாம் எப்போதும் பயன்படுத்துகிறோம் abI a'b'I என்பதை காட்டுவதற்கு ab a b' என்பது I இல் உள்ளது என்பதை நான் காட்ட வேண்டும் இதுதான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன் மேலே வரையறுக்கப்பட்ட பெருக்கல் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் நான் எந்த பிரதிநிதியைத் தேர்ந்தெடுப்பேன் என்று கவலைப்படத் தேவையில்லை நீங்கள் ஒரு பிரதிநிதியைத் தேர்வு செய்கிறீர்கள் நான் ஒரு பிரதிநிதியைத் தேர்வு செய்கிறேன் உங்கள் பிரதிநிதிகளை பெருக்கும்போது நான் எனது பிரதிநிதிகளைப் பெருக்கிக் கொள்கிறேன்இரண்டிலும் அதே பதிலைப் பெறுகிறோம் மேலே உள்ள பெருக்கல் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள கூட்டல் உடன் R மட்டு I பற்றி இப்போது ஒரு தேற்றம் தேற்றத்தின் முழு அறிக்கையையும் இங்கே எழுதுவேன் மேலே வரையறுக்கப்பட்ட கூட்டல் மற்றும் பெருக்கலுடன் ஆதாரத்தின் தருகிறோம் கூட்டல் மற்றும் பெருக்கலுடன் ஒரு வளையம் அது முதல் கருத்தை உருவாக்குகிறது

நான் ஒரு பெருக்கலை வரையறுத்துள்ளேன் அது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது அது ஒரு வளையமாக மாறும் என்று நான் சொன்னேன் மேலும் R முதல் R மட்டு I வரை ஒரு இயற்கை வளைய காப்பமைவியம் இருக்கும் மற்றும் ker φ துல்லியமாக I என்று சொல்கிறேன் இது வளையக் கோட்பாட்டின் ஒரு அடிப்படைக் கோட்பாடாகும் ஏனெனில் வளையங்களைப் படிக்க நாம் ஈவு வளையங்களை உருவாக்க வேண்டும் மற்றும் ஈவு வளையங்கள் இந்த தேற்றம் வழியாக அசல் வளையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன R மட்டு I தொடங்குவதற்கான ஒரு வளையம் மற்றும் நீங்கள் ஒரு ஈவு வளையத்தைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்த இயற்கை வளையத்தின் காப்பமைவியம் வளையத்திலிருந்து ஈவு வளையம் வரை நீங்கள் சிந்திக்க வேண்டும் மேலும் அந்த வளைய காப்பமைவியம் அதன் கர்னல் I என்ற பண்பை கொண்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கப் போகிறேன் ஆனால் R மட்டு I ஒரு வளையம் இது உண்மையல்ல R மட்டு I க்கான வளைய கோட்பாடுகளை சரிபார்க்க எளிதானது பெருக்கல் மற்றும் கூட்டல் ஆகியவை பரிமாற்று பண்பு உடையன கூட்டலை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை ஏனென்றால் R மட்டு I ஏற்கனவே குலம் கோட்பாட்டிலிருந்து வரும் கூட்டலை பொறுத்து ஒரு பரிமாற்று குலம் நாம் செய்ய வேண்டியது புதிய தரவு இது பெருக்கல் என்பது வளைய மெய்க்கோள் திருப்திப்படுத்துகிறது நான் உங்களுக்காக இதை விட்டு விடுகிறேன் நான் இதை மட்டுமே குறிப்பிடுவேன் R மட்டு I வளையத்திற்கான வளைய பெருக்க சமணி என்ன இது வெறுமனே 1 I 1 I என்பது பெருக்கல் சமணி இது உண்மையில் சரிபார்க்க எளிதானது ஏனெனில் aI ஒரு தன்னிச்சையான ஈவு வளைய உறுப்பு நான் கொடுத்த பெருக்கத்தின் வரையறையால் நீங்கள் 1 I ஆல் பெருக்கினால் அது a மடங்கு 1 I இது a I ஆகும் நான் 1I உடன் ஏதாவது பெருக்கினால் நான் அதை திரும்பப் பெறுவேன் 1 I என்பது பெருக்கல் சமணி மற்ற விஷயங்களை சரிபார்க்க மிகவும் எளிதானது R மட்டு I என்பது ஒரு வளையம் இதை நான் நிரூபிக்க மாட்டேன் தேற்றத்தின் முதல் பகுதி நான் நிரூபிக்க மாட்டேன் அது ஒரு வளையம்

மறுபுறம் நாம் ஏற்கனவே R மட்டு I க்கு ஒரு வரைபடத்தை என எழுதலாம் φ 1 I ஆகும் இது பெருக்கல் சமணி ஒரு வளைய காப்பமைவியத்தின் இரண்டாவது பண்பு என்னவென்றால் டொமைன் வளையத்தின் சமணி உறுப்பு கோடமைன் வளையத்தின் சமணி உறுப்புக்கு செல்ல வேண்டும் இங்கே R என்பது டொமைன் வளையம் R மட்டு I கோடமைன் வளையம் 1 என்பது R இன் வளைய சமணி உறுப்பு 1 I என்பது R மட்டு I இன் சமணி உறுப்பு 1 வரையறையால் 1 I க்கு செல்கிறது இறுதியாக φ என்பதைக் குறிக்கிறது இப்போது கடைசி விஷயம் தேற்றத்தின் கடைசி விஷயம் என்ன φ இன் கர்னல் சமணி φ இன் கர்னல் என்றால் என்ன R இல் உள்ள அனைத்து உறுப்புகளும் அதாவது R mod I இல் φ க்கு சமம் இங்கு வரையறைப்படி 0 I ஆகும் வேறுவிதமாகக் கூறினால் a என்பது R இல் உள்ளது a I 0 I இரண்டு இணைக்கணங்கள் எப்போது சமம் இந்த இரண்டு கூறுகளின் வேறுபாடு I இல் இருந்தால் இதை நான் முன்பே குறிப்பிட்டேன் அதாவது a என்பது I உள்ளது a 0 என்பதுவும் I இல் இருக்கின்றது a என்பது I இல் உள்ளது a என்பது I இல் இருக்கும் போது R இல் உள்ள உறுப்புகள் என்ன இது துல்லியமாக I φ இன் கர்னல் I க்கு சமம் இது நிறுபனத்தின் கடைசி வரி நிறுபனம் முடிந்தது ஈவு வளையங்கள் நமக்கு மிகவும் முக்கியம் ஈவு வளையங்கள் R முதல் R மட்டு I வரையிலான இயற்கையான வளைய காப்பமைவியத்துடன் பொருத்தப்பட்டுள்ளன இது கர்னல் I இப்போது இதைச் செய்ய சில எடுத்துக்காட்டுகளைச் செய்கிறேன் முதல் எடுத்துக்காட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒன்று நீங்கள் n க்கு எந்த மதிப்பும் இருக்குமாறும் Z மட்டு nZ ஐ எடுக்கலாம் இது ஏற்கனவே நமக்கு நன்கு தெரிந்ததே ஆகவே வேறு எதையாவது பார்ப்போம் வேறுபட்டது இது நான் அடுத்து செய்ய விரும்பும் ஒன்றை எதிர்பார்க்கும் R ஐ ஒரு மாறியில் பல்லுறுப்புக்கோவை வளையமாக எடுத்துக்கொள்வோம் ஆகவே R ஒரு மாறியில் பல்லுறுப்புக்கோவையாகவும் பல்லுறுப்புக்கோவை 1 இன் அனைத்து மடங்குகளாகவும் இருக்க I சீர்மமாக இருக்கும் இது 1 ஆல் சுற்று அடைப்புக்குறிக்குள் குறிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக 1 என்பது I இல் உள்ளது 1 மடங்கு x 1 என்பது I இல் உள்ளது 1 மடங்கு பொதுவாக எந்தவொரு பல்லுறுப்புக்கோவையும் I இல் உள்ளது ஆனால் Iல் இல்லாதவை என்ன x 1 என்பது I ல் இல்லை ஏனெனில் x 1 ஐ டிகிரி காரணங்களுக்காக 1 இன் பெருக்கமாக எழுத முடியாது இதேபோல் x 1 என்பது I இல் இல்லை இவை 1 இன் பெருக்கங்களாக இருக்கும் உறுப்புக்கள் R மட்டு I என்பது R I என வரையறை படி இருக்கும் நம் விஷயத்தில் R என்பது பல்லுறுப்புக்கோவை வளையமாகும் இதை f பல்லுறுப்புக்கோவை வளையத்தில் உள்ளது நான் நிரூபிக்க விரும்புவது இது உங்களுக்கு பரிச்சயமானது இந்த வளையம் உங்களுக்கு நன்கு தெரியும் இதை நிரூபிக்கும் செயல்பாட்டில் நீங்கள் ஈவு வளையங்களைப் பற்றி மேலும் புரிந்துகொள்வீர்கள் நான் இங்கு எழுதிய ஒரு முன்மொழிவு R மட்டு I என்பது C க்கு ஐசோமார்பிக் ஆகும் வேறுவிதமாகக் கூறினால் R மட்டு I முதல் Cவரை வளைய ஐசோமார்பிஸத்தை உருவாக்க விரும்புகிறேன் நான் என்ன செய்வேன் என்பது பின்வருமாறு இது வரைபடம் எங்களிடம் R உள்ளது இது மனதில் வைத்துக்கொள்ள பயனுள்ளதாக இருக்கும் R என்பது R x என்பதை நினைவில் கொள்ளுங்கள் R x முதல் I வரை உள்ள நிலையான அல்லது இயற்கை வரைபடம் நான் எப்போதும் φ மூலம் வரையறுக்கப்பட்ட ஒரு இயற்கை வரைபடம் உள்ளது இப்போது C க்கு ஒரு சார்பை வரையறுக்க விரும்புகிறேன் அதனால்தான் இதை ψ என்று அழைக்கிறேன் நான் ψ ஐ வரையறுக்க விரும்புகிறேன் அது ஒரு ஐசோமார்பிசம் என்பதைக் காட்டுவது எனது குறிக்கோள் நான் ψ ஐ வரையறுத்து அதை ஒரு ஐசோமார்பிஸமாக மாற்ற விரும்புகிறேன் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தேர்வு செய்வேன் ψ ஐ வரையறுக்கவும் பின்வருமாறு R x மட்டு I இன் ஒரு உறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் R x மட்டு I இன் உறுப்பு என்ன அது f என்பது Ri ல் இருக்க அங்கு i நிச்சயமாக ஆகும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஈவு வளையத்தில் ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் அதனுடன் தொடர்புடைய பல்லுறுப்புக்கோவை x i க்கு சமமாக மதிப்பிடுகிறேன் மீண்டும் கேள்வி என்னவென்றால் இது இன்னும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளதா ψ நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளதா அது சரியாக நிரூபிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இந்த இணைகணம் f இன் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க வேண்டும் நாம் காட்ட வேண்டியது என்னவென்றால் f என்பது I இல் உள்ளது இரண்டு இணைகணம் சமமாக இருந்தால் இணைகணம்களின் சமத்துவத்தின் வரையறையால் f மற்றும் g ஆகியவற்றின் வேறுபாடு I இல் உள்ளது ஆனால் I என்ன I என்பது 1 ஆக இருக்கும் ஆகவே f 1 h இவை அனைத்தும் இப்போது R x அல்ல R x mod I இல் நடக்கிறது என்று பாருங்கள் இங்கே எல்லாம் இந்த கட்டத்தில் இருந்து R x இல் நடக்கிறது இப்போது இந்த சமன்பாட்டை இங்கே பார்ப்போம் x ஐ i க்கு சமமாக மாற்றலாம் எனக்கு என்ன கிடைக்கும் f ஆனால் என்றால் என்ன 1 ஆகும் 11 என்பது 0 இது 0 இது h இது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்கிறது குறைந்தபட்சம் Rx mod I முதல் C வரை நன்கு வரையறுக்கப்பட்ட வரைபடம் நம்மிடம் உள்ளது இப்போது அடுத்த கட்டம் ψ என்பது வளைய காப்பமைவியம் மாறிலி 1 I என்பது 1 க்கு செல்கிறது

மீண்டும் வழக்கமான பல்லுறுப்புக்கோவை பண்புகள் மூலம் வரும் இது ψ என்பது வளையங்கள் பல்லுறுப்புக்கோவைகளின் வரையறையில் இருந்து கிடைக்கும் இது ψ என்று சொன்னோம்

ker 0 என இருக்கும் f இதுவும் 0 ஆகும் இதைக் காண்க f மெய் குணகங்களைக் கொண்டிருப்பதால் f ஐப் பார்க்கவும் ai கள் R இல் உள்ளன f இன் i என்பதுஇது 0 ஆனால் இப்போது இணைச் கலப்பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் f ஆகும் இது ஆனால் 0 பார் 0 ஆனால் என்பவை மெய் எண்கள்

பார் மட்டுமே 0 என்பது a மெய் எண்ணாக இருந்தால் a பார் என்பது a இணைச் சிக்கலெண்கள் என்றால் என்ன aib இணைச் சிக்கலெண்கள் என்பது a ib ஆகும் ஏனென்றால் இதை நீங்கள் பார்த்தால் நாங்கள் செய்ததெல்லாம் x ஐ i பார் மூலம் மாற்றியது f 0 ஐ குறிக்கிறது ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் முந்தைய காணொளிவில் x i என காட்டியது ஆகவே இந்தf ஐ வகுக்கிறது நீங்கள் Cx இல் விரும்பினால் இது Cx இன் உள்ளே என்பது Cx இல் உள்ளது R x வகுக்கிறது ஆனால் என்பது I இல் உள்ளது இது ஒரு நீண்ட சான்று ஆனால் இதைப் புரிந்துகொள்வது முக்கியம் நாம் இப்போது காட்டியிருப்பது அந்த கர்னல் அகும் நன்றி வணக்கம்